உங்கள் அனைவருக்கும் இனிய பிற்பகல் வணக்கம் காஸ்ட் பெனிஃபிட் அனலைசிஸ் பற்றி கடந்த வகுப்பில் நாம் விவாதித்தோம் திட்டங்களை மதிப்பிடுவதற்கான பல்வேறு வழிகளான இந்த தொழில்நுட்ப மதிப்பீடு பின்னர் காஸ்ட் பெனிஃபிட் அனலைசிஸ் அல்லது நிதி மதிப்பீடு பற்றி நாம் பார்த்தோம் இப்போது தனிப்பட்ட திட்ட மதிப்பீட்டிற்கான அடுத்த தேவையை நாம் எடுத்துக்கொள்வோம் இந்த தனிப்பட்ட திட்ட மதிப்பீட்டிற்கு எஞ்சியிருக்கும் மற்ற உருப்படியை இன்று முதலில் பார்ப்போம் இது பணப்புழக்க முன்னறிவிப்பு ஆகும் பகுப்பாய்வை நான் ஏற்கனவே உங்களுக்குச் சொல்லியிருக்கிறேன் இது அனைத்து சாத்தியக்கூறு ஆய்வுகள் மத்தியில் அனைத்து மதிப்பீட்டிலும் மிக முக்கியமான பகுப்பாய்வு நிதி மதிப்பீடு அல்லது பகுப்பாய்வு மிக முக்கியமானது பகுப்பாய்வின் விரிவான படிகளைப் பார்ப்போம் பின்னர் செலவு மற்றும் நன்மைகளை அடையாளம் கண்டு வகைப்படுத்த வேண்டிய படிகளில் ஒன்றைக் காண்போம் ஒரு திட்டத்துடன் தொடர்புடைய பல்வேறு வகையான செலவு மற்றும் நன்மைகளின் விவரங்களைப் பார்ப்போம் காஸ்ட் பெனிஃபிட் அனலைசிஸ் போல பணப்புழக்க முன்னறிவிப்பை உருவாக்குவதும் மிக முக்கியம் அபிவிருத்தி திட்டத்தின் போது செலவுகள் மற்றும் வருமானம் எப்போது நிகழும் என்பதை இந்த பணப்புழக்க முன்னறிவிப்பு குறிக்கிறது திட்டத்தின் வளர்ச்சிக்கு சில செலவுகள் ஏற்படும் என்பதை நீங்கள் அறிவீர்கள் திட்ட வளர்ச்சியின் போது உபகரணங்கள் வாங்குவது ஊழியர்களின் சம்பளம் ஆகியவற்றை கருத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும் ஆனால் திட்டத்திலிருந்து வருவாய் கிடைக்கும் வரை இந்த செலவுகள் காத்திருக்க முடியாது ஆரம்பத்தில் நாம் கொஞ்சம் பணம் செலவழிக்க வேண்டும் கணினி அல்லது தயாரிப்பு வெளியிடப்படும் போது அது வருமானத்தை மட்டுமே உருவாக்கும் அது படிப்படியாக செலவைச் செலுத்துகிறது ஆனால் அதுவரை நாம் காத்திருக்க முடியாது நாம் கொஞ்சம் பணம் செலவழிக்க வேண்டும் அந்த பணம் நம்முடைய நிறுவனங்களுக்கு சொந்தமான வளங்களிலிருந்து அல்லது வங்கிகளிடமிருந்து கடன் வாங்குவதன் மூலம் செலவழிக்க வேண்டியிருக்கும் செலவு ஏற்படும் நேரம் மற்றும் வருமானத்தின் நேரத்தை நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் முதல் வருவாய் எப்போது வரும் தயாரிப்புக்கான செலவு மற்றும் வருமானத்தின் நேரத்தையும் மதிப்பிட வேண்டும் இந்தத் திட்டத்தைத் தொடங்குவதற்குத் தேவையான இந்த ஆரம்ப நிதியைப் பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் அந்த நிதி எங்கிருந்து வரும் என்பதை நாம் ஏற்கனவே தெரிந்திருக்க வேண்டும் ஆரம்ப நிதித் தேவைக்கான நிதியா நிறுவனங்களின் சொந்த வளங்களிலிருந்து அல்லது கடன் வாங்குவதன் மூலமாகவோ அல்லது வங்கிகளிடமிருந்து கடன் வாங்குவதன் மூலமாகவோ அவர்களுக்கு நிதியளிக்க முடியுமா என்பதற்கான ஆரம்ப செலவுகள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு முன்னறிவிப்பு தேவைப்படுகிறது அந்த முன்னறிவிப்பு இங்கே காட்டப்பட்டுள்ளது ஒரு திட்டத்தின் வளர்ச்சியின் போது நான் ஏற்கனவே உங்களுக்குச் சொல்லியிருப்பதைப் போல ஆரம்பத்தில் நாம் கொஞ்சம் பணம் செலவழிக்க வேண்டும் இது ஆரம்ப செலவு ஆகும் இங்கே என்ன நடக்கும் இப்பொழுதுதான் திட்டம் தொடங்கப்பட்டதால் அங்கே வருவாய் இருக்காது ஒரு வன்பொருள் மென்பொருளை வாங்குவது தளத்தை தயார் செய்வது மற்றும் ஊழியர்களை ஆட்சேர்ப்பு செய்வது போன்ற சில ஆரம்ப செலவுகள் நாம் செய்ய வேண்டும் சிறிது காலத்திற்கு பிறகு படிப்படியாக வருவாய் அதிகரிக்கும் மேலும் இந்த அதிகரிப்பு சிறிது காலம் வரும் சில சமயங்களில் இந்த வருமானம் இந்த செலவினத்தை விட அதிகமாக இருக்கும் பின்னர் அது படிப்படியாக இருக்கும் செலவுகளைச் சந்திக்க ஆரம்பத்தில் நாம் செய்த செலவினங்களை ஈடுசெய்யும் வருமானம் அல்லது வருமானத்திற்கு சமமாக இருக்கும் பின்னர் படிப்படியாக வருமானம் அதிகரிக்கும் மற்றும் சில ஆண்டுகளுக்குப் பிறகு மீண்டும் செலவு மற்றும் வருமானம் 0 ஆகும் பின்னர் அது பராமரிப்பு கேட்கும் மீண்டும் நீங்கள் இன்னும் சில செலவுகளைச் செய்ய வேண்டும் இது வழக்கமான தயாரிப்பு பணப்புழக்கம் சுழற்சி ஆகும் அடிப்படையில் ஒரு பணப்புழக்கம் மற்றும் பணப்புழக்கத்தை கணிக்க வேண்டும் செலவு எப்போது நடைபெறும் வருமானம் அல்லது வருவாய் நிகழும் என்பதை இது குறிக்கும் இதன் மூலம் இப்போது இந்த காஸ்ட் பெனிஃபிட் அனலைசிஸ் விரிவான படிகளுக்குச் செல்வோம் இது வெற்றிகரமான வளர்ச்சித் திட்டத்திற்கு மிகவும் முக்கியமானது இவைதான் காஸ்ட் பெனிஃபிட் அனலைசிஸ்ற்கான படிகள் நாம் முதலில் மேற்கொள்ள வேண்டியது திட்டம் தொடர்பான செலவு மற்றும் நன்மைகளை நாம் அடையாளம் காண வேண்டும் பின்னர் நாம் பல்வேறு செலவு மற்றும் நன்மைகளை வகைப்படுத்த வேண்டும் பின்னர் செலவு நன்மை மதிப்பீட்டை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் இங்கே பல்வேறு செலவு நன்மை மதிப்பீட்டு நுட்பங்கள் உள்ளன என்பதைக் காண்போம் பகுப்பாய்வுக்கான இந்த காஸ்ட் பெனிஃபிட் அனலைசிஸ் நுட்பங்களின் முடிவுகளை நாம் விளக்க வேண்டும் பின்னர் காஸ்ட் பெனிஃபிட் அனலைசிஸ்நுட்பங்களின் முடிவுகளை பகுப்பாய்வு செய்த பின்னர் நாம் யாரோ அல்லதுநிறுவனம் தான் அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் இப்போது முதல் படியைப் பார்ப்போம் முதல் படி திட்டம் தொடர்பான செலவு மற்றும் நன்மைகளை அடையாளம் காண்பது எளிதில் அடையாளம் காணக்கூடிய குறிப்பிட்ட செலவு மற்றும் நன்மைகள் உங்களுக்குத் தெரியும் எடுத்துக்காட்டாக ஒரு கணினியை வாங்குவது மற்றும் ஊழியர்களுக்கு எளிதில் பணம் செலுத்துதல் போன்றவை நேரடி செலவு ஆகும் இந்த நேரடி நன்மைகள் பெரும்பாலும் அவை ஒன்றோடு ஒன்று நேரடி செலவோடு தொடர்புபடுத்துகின்றன நேரடி நன்மைகள் நேரடியாக நேரடி செலவோடு தொடர்புடையதாக இருக்கும் குறிப்பாக அவை செலவைக் குறைப்பதன் மூலம் பெறக்கூடிய சேமிப்புகள் வரைபடமாக்கக்கூடிய கேள்விகளில் செயல்பாடுகளின் நன்மைகள் ஆகும் சில நேரடி செலவுகள் மற்றும் நன்மைகள் சரியாக வரையறுக்கப்படவில்லை ஏனெனில் அவை சில மதிப்பிடப்பட்ட செலவைக் குறிக்கின்றன ஏனெனில் அவை மதிப்பிடப்பட்ட செலவு அல்ல அல்லது அவை சில நிச்சயமற்ற தன்மைகளைக் கொண்ட மதிப்பிடப்பட்ட நன்மைகள் ஆகும் அவற்றை தெளிவாக வரையறுக்க முடியாது அவற்றை தெளிவாக அளவிட முடியாது எடுத்துக்காட்டுகள் மோசமான கடன் போன்றவற்றுக்கு ஒதுக்கப்பட்ட செலவு போன்றவை இந்த வகையான நேரடி செலவு அல்லது இந்த வகையான சில நன்மைகள் அவை சரியாக வரையறுக்க முடியாதவை அவை தெளிவாக வரையறுக்க முடியாது அவற்றை தெளிவாக அடையாளம் காண முடியாது அவற்றை தெளிவாக அளவிட முடியாது எளிதில் அடையாளம் காண முடியாத செலவு அல்லது நன்மைகளின் ஒரு வகை வாய்ப்பு செலவு நாம் இங்கே எளிதில் அடையாளம் காண முடியாத சில வகை செலவு அல்லது நன்மை வாய்ப்பு செலவு மற்றும் வாய்ப்பு நன்மைகள் என்பதற்கு எடுத்துக்காட்டு எடுத்துள்ளோம் இந்த வாய்ப்பு செலவு அல்லது இந்த வாய்ப்பு செலவு அல்லது நன்மைகளைப் பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் வாய்ப்பு செலவு அல்லது நன்மைகள் என்பது ஒரு மாற்றீட்டை மற்றொன்றுக்கு மேல் தேர்ந்தெடுப்பதன் மூலம் மன்னிக்கப்படும் செலவு அல்லது நன்மைகள் நீங்கள் வேறு ஒரு மாற்றீட்டை எடுத்திருந்தால் எப்படியாவது நீங்கள் அதை மறந்துவிட்டீர்கள் என்பதை நீங்கள் கவனிக்கவில்லை இந்த வகையான செலவு அல்லது நன்மைகள் ஒரு மாற்றீட்டை மற்றொரு மாற்றீட்டைத் தேர்ந்தெடுப்பதன் மூலம் ஈடு செய்யப்படும் இந்த வகை விஷயங்களுடன் தொடர்புடைய செலவு அல்லது நன்மை வாய்ப்பு செலவு என அழைக்கப்படுகிறது இந்த வாய்ப்பு செலவு அல்லது வாய்ப்பு நன்மைகளை அவர்கள் அடையாளம் காண்பது மிகவும் கடினம் இப்போது வேறுபட்டவை என்ன என்பதைப் பார்ப்போம் இரண்டாவது படி நான் ஏற்கனவே உங்களுக்குச் சொன்னது போல் முதல் படி செலவு மற்றும் நன்மைகளை அடையாளம் காண்பது அடுத்த கட்டம் பல்வேறு செலவு மற்றும் நன்மைகளை வகைப்படுத்துகிறது பல்வேறு பல்வேறு செலவு மற்றும் நன்மைகளின் வகைகள் யாவை அவை உறுதியான அல்லது தெளிவற்றதாக இருக்கக்கூடிய செலவு அல்லது நன்மைகள் அவை நேரடி அல்லது மறைமுகமாக அவை நிலையானவை அல்லது மாறக்கூடியவை இவை வெவ்வேறு செலவு மற்றும் நன்மைகளின் முக்கியமான வகைகள் ஒவ்வொன்றாக விவாதிக்கலாம் முதல் ஒன்று உறுதியான செலவு உறுதியான தன்மையால் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் உறுதியான தன்மை என்பது செலவு அல்லது நன்மைகளை அளவிடக்கூடிய சுலபத்தைக் குறிக்கிறது செலவு அல்லது நன்மைகளை எவ்வளவு எளிதாக அளவிட முடியும் உறுதியானது என்றால் செலவு அல்லது நன்மைகளை அளவிட முடியும் ஒரு குறிப்பிட்ட பொருள் அல்லது செயல்பாட்டிற்கான பண ஒதுக்கீடு ஒரு உறுதியான செலவு என குறிப்பிடப்படுகிறது உறுதியான செலவு என்பது ஒரு குறிப்பிட்ட பொருளுக்கு அல்லது ஒரு குறிப்பிட்ட செயல்பாட்டிற்கான பண ஒதுக்கீடாக வரையறுக்கப்படுகிறது ஒரு குறிப்பிட்ட பொருள் அல்லது செயல்பாட்டிற்கான இந்த பண ஒதுக்கீடு உறுதியான செலவு என அழைக்கப்படுகிறது உறுதியான செலவின் எடுத்துக்காட்டுகள் என்ன இயந்திரங்கள் வன்பொருள் அல்லது வேறு மென்பொருள் போன்ற சாதனங்களை வாங்குவது ஊழியர்களின் பயிற்சிக்கு மற்றும் அவர்களுக்கு சம்பளம் வழங்குவதற்குத் தேவையான செலவு என இவை உறுதியான செலவுக்கான எடுத்துக்காட்டுகள் இதேபோல் ஒரு உறுதியற்ற செலவு என்றால் என்ன உறுதியான செலவு என்பது எளிதில் அளவிடக்கூடிய செலவைக் குறிக்கிறது இது எளிதில் அளவிடக்கூடியது உறுதியற்ற செலவு என்பது இருப்பதாக அறியப்படுகிறது ஆனால் நிதி மதிப்புடன் துல்லியமாக அளவிட முடியாது இந்த செலவை நீங்கள் எளிதாக அளவிட முடியாது சில எடுத்துக்காட்டுகள் ஒரு புதிய அமைப்பால் ஏற்படும் ஊழியர்களின் மன உறுதியைப் பார்ப்போம் முன்பே இருக்கும் அமைப்புகளில் இது ஏற்பட்டிருக்கும் இப்போது நீங்கள் ஒரு புதிய அமைப்பை நிறுவியுள்ளீர்கள் நீங்கள் ஒரு புதிய முறையைப் பின்பற்றியுள்ளீர்கள் பின்னர் ஊழியர்கள் என்ன வகையான மன உறுதியைப் பெறுவார்கள் நீங்கள் எளிதாக அளவிட முடியாத சில செலவுகளை அடைவீர்கள் அதனால்தான் இவை உறுதியற்ற செலவு இதேபோல் குறைக்கப்பட்ட நிறுவனத்தின் உருவம் நிறுவனத்தின் படத்தை குறைத்தால் வாடிக்கையாளர்களிடையே சந்தையில் குறைந்துவிட்டால் அது சில வாடிக்கையாளர்களுக்கு அளவிட கடினமாக இருக்கும் இவை உறுதியற்ற செலவின் சில எடுத்துக்காட்டுகள் சில சந்தர்ப்பங்களில் இந்த உறுதியற்ற செலவை அடையாளம் காண்பது எளிதானது ஆனால் அவற்றை அளவிடுவது கடினம் அவற்றை நீங்கள் அடையாளம் காணலாம் ஆனால் அவற்றை நீங்கள் அளவிட முடியாது எடுத்துக்காட்டாக ஒரு ஆன்லைன் அமைப்பின் முறிவுக்கான செலவு ரயில்வே முன்பதிவு அமைப்பு அல்லது வங்கி அமைப்பு போன்ற ஒரு ஆன்லைன் அமைப்பு அது இயங்கிக் கொண்டிருந்தது ஆனால் திடீரென்று அவை நிறுத்தப்பட்டுவிட்டது பின்னர் சில செலவுகள் இதனுடன் தொடர்புடையது இதன் காரணமாக வாடிக்கையாளர்கள் மற்ற சேவை வழங்குநர்களுக்கு திருப்பிவிடப்படலாம் மேலும் ஒரு ஆன்லைன் அமைப்பின் முறிவுக்கான செலவு இங்கே நாம் அந்த வங்கி உதாரணத்தை எடுத்துக் கொள்ளலாம் ஒரு ஆன்லைன் வங்கி முறை அது பல மடங்கு என்றால் அது முறிவைப் பெறுகிறது பல வங்கிகள் உள்ளன ஏன் மக்கள் உங்கள் வங்கிக்கு மட்டுமே செல்வார்கள் அவர்கள் வேறு வங்கிக்கு போகக்கூடும் நீங்கள் சிறிது தொகையை இழக்கிறீர்கள் இதற்கு சில செலவுகள் ஏற்படும் வங்கி நேரங்களில் ஒரு ஆன்லைன் முறையின் முறிவுக்கான செலவு வங்கி வைப்புத்தொகையை இழப்பதோடு மனித வளங்களையும் வீணடிக்கும் ஆனால் நீங்கள் எவ்வளவு தொகையை இழப்பீர்கள் எவ்வளவு பணம் இழக்க நேரிடும் அல்லது எவ்வளவு என்பதை அளவிட கடினமாக உள்ளது ஆனால் நீங்கள் இழக்கும் மனித வளங்களை அளவிடுவது மிகவும் கடினம் இது உறுதியற்ற சூழ்நிலை ஏற்படுகிறது சில சந்தர்ப்பங்களில் இந்த செலவுகளை அடையாளம் காண்பது கூட கடினமாக இருக்கலாம் பல சந்தர்ப்பங்களில் இந்த எடுத்துக்காட்டு ஒரு ஆன்லைன் அமைப்பின் முறிவுக்கான செலவை எளிதில் அடையாளம் காண முடியும் ஆனால் அவற்றை அளவிடுவது கடினம் ஆனால் வேறு சில சந்தர்ப்பங்களில் நீங்கள் அடையாளம் காண முடியாததை அடையாளம் காண்பது கூட கடினமாக இருக்கலாம் நீங்கள் அடையாளம் காண முடியாத அளவீட்டு பற்றி என்ன என்பதை பார்ப்போம் அவற்றை நம்மால் அளவிட முடியாது முன்பு இந்த முறை கையேடாக இருந்த ஆன்லைன் அமைப்புகள் காரணமாக வாடிக்கையாளர் திருப்தியில் முன்னேற்றம் காணப்படுகிறீர்கள் பகுப்பாய்வு கணினியில் நீங்கள் செயல்படுத்தியதை நீங்கள் நிறுவியதைப் பின்தொடர்ந்தீர்கள் கடினமான பகுப்பாய்வு வாடிக்கையாளர்கள் திருப்தி அளிக்கும் ஆனால் அதை எவ்வாறு அளவிடுவது என்பதை அவர்கள் எவ்வளவு திருப்திப்படுத்தியுள்ளனர் அவற்றை அளவிடுவது மிகவும் கடினம் அல்லது அவற்றை அளவிடுவது மிகவும் கடினம் இவையெல்லாம் உறுதியற்ற செலவு அதேபோல் நாம் உறுதியான மற்றும் உறுதியற்ற செலவை பார்த்தோம் இதோடு தொடர்புடைய லாபத்தின் வகைகளை உறுதியான லாபம் மற்றும் உறுதியற்ற லாபம் என்று கூறலாம் லாபத்தை சுலபமாக அளவிட முடியும் ஆகவே உறுதியான லாபம் என்பது அந்த லாபத்தை சுலபமாக அளவிட முடியும் அல்லது அளவீடு செய்ய முடியும்உதாரணமாக லாபம் என்பது நீங்கள் முன்பு சில மணி நேரமாக செய்து முடித்த 10 வேலைகளை புதிய ஆட்டோமேஷன் சிஸ்டத்தினை கொண்டு அரைமணிநேரத்தில் நேரத்தில் பத்து வேலைகளை செய்து முடிக்கலாம் கண்டிப்பாக சில நன்மைகளை பெறுகிறீர்கள் இந்த நன்மை எப்படிப்பட்டது என்றால் முன்பு ஒவ்வொரு மணி நேரமாக செய்து முடித்த பத்து வேலைகளை இப்பொழுது அரை மணி நேரத்திற்குள் 10 வேலைகளை அல்லது ஒரு மணி நேரத்திற்குள் 20 வேலைகளை முடிப்பது இதை சுலபமாக அளவிட அல்லது அளவீடு செய்ய முடியும் இதுதான் உறுதியான நன்மைக்கான உதாரணம் அதேபோல் எந்தப் பிழையும் இல்லாமல் தயாரிக்கும் அறிக்கையை இதற்கு முன்பு நீங்கள் கைமுறையாக உருவாக்கினீர்கள் அங்கே நிறைய தவறுகள் ஒவ்வொரு பக்கத்திலும் சொல்ல வேண்டும் என்றால் 10 20 அதற்கு மேலும் இருந்தது ஆனால் ஆட்டோமேட்டிக் மூலம் அறிக்கை தயார் செய்யும் பொழுது அங்கு ஒன்று அல்லது இரண்டு தவறுகள் தான் ஏற்படுகிறது இந்த எண்ணிக்கையிலான தவறுகள் அந்த அறிக்கையில் இருப்பதற்கு காரணம் உங்களுடைய அமைப்பு ஆன்லைன் அல்லது ஆட்டோமேட்டட் ஆக மாற்றியதால் இதை உறுதியான செலவாக அளவிட முடியும் ஒரு அறிக்கை உருவாக்கும் பொழுது ஏற்படும் தவறை நீங்கள் சுலபமாக அளவிட முடியும் எவ்வளவு தவறுகள் என்று எண்ணிவிட முடியும் இதுவும் உறுதியான நன்மைக்கான ஒரு உதாரணம் இதேபோல் நீங்கள் உறுதியற்ற நன்மையாக எதைக் கூறுவீர்கள் எந்த நன்மையை அளவிட முடியாததை அல்லது அளவீடு செய்ய முடியாததை எந்த நன்மையை உங்களால் சுலபமாக அளவிட முடியவில்லை அல்லது அளவீடு செய்ய முடியவில்லை அதை உறுதியற்ற நன்மையாக கூறலாம் உதாரணமாக திருப்தியாய் இருக்கும் வாடிக்கையாளர்களை குறிப்பிடலாம் ஒருவேளை உங்களுக்கு அதிகப்படியான திருப்தியான வாடிக்கையாளர்கள் அல்லது உங்களுடைய நிறுவனத்தின் அல்லது கார்ப்பரேட் மேம்பட்ட படம் இருந்தால் உங்களுடைய நன்மை அங்கே அதிகம் ஆனால் அதை அளவிடுவதும் கடினம் அளவீடு செய்வதும் கடினம் நாம் ஏன் பல்வேறு வகையான செலவு மற்றும் நன்மைகளைப் பற்றி விவாதிக்கிறோம் ஏனென்றால் அனைத்து வகையான செலவுகளும் உறுதியானவையாக இருக்கலாம் மற்றும் தெளிவற்ற செலவு உறுதியான அல்லது தெளிவற்ற நன்மைகளாக இருக்கலாம் அல்லது நேரடி செலவு மறைமுக செலவு அல்லது நேரடி நன்மைகள் அல்லது உறுதியற்ற நன்மைகள் அனைத்தும் மதிப்பீட்டு செயல்பாட்டில் கருதப்பட வேண்டும் காஸ்ட் பெனிஃபிட் அனலைசிஸ்ல் உறுதியான மற்றும் உறுதியற்ற செலவு மற்றும் நன்மைகள் உட்பட அனைத்து வகையான செலவு மற்றும் நன்மைகள் நேரடி மற்றும் மறைமுக செலவு மற்றும் நன்மைகள் மதிப்பீட்டு செயல்பாட்டில் கருதப்பட வேண்டும் இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்வது பெரும்பாலான சமயங்களில் நிர்வாகம் உறுதியற்ற செலவு மற்றும் லாபத்தை புறம்தள்ளி விடுகிறது ஏனென்றால் இந்த உறுதியற்ற லாபத்தை அவர்களால் அளவிட முடியவில்லை அல்லது கண்டறிய முடியவில்லை அல்லது அவர்களால் அளவீடு செய்ய முடியவில்லை நிர்வாகம் சுலபமாக அவற்றைப் புறந்தள்ளிவிட்டு உறுதியான செலவு மற்றும் நன்மையையே கணக்கில் எடுத்துக் கொள்கின்றது அந்த வகையில் நிதி மதிப்பீடு மதிப்பீட்டை காஸ்ட் பெனிஃபிட் அனலைசிஸ் முறையாக செய்ய முடியாது சி பி பகுப்பாய்வு முறையில் இதேபோன்ற அனைத்து வேறுபட்ட செலவு மற்றும் நன்மைகளையும் நிர்வாகம் சமமாக கருத்தில் கொள்ள வேண்டும் அடுத்த வகை நேரடி செலவு ஒரு திட்டத்தில் ஒரு டாலர் புள்ளிவிவரத்தை நேரடியாக இணைக்கக்கூடிய செலவுகள் இவை அதாவது செலவை ரூபாயின் அடிப்படையில் அல்லது எந்த டாலர் வகைகளில் வெளிப்படுத்தலாம் ஒரு திட்டத்தில் ஒரு டாலர் புள்ளிவிவரத்தை நேரடியாக இணைக்கக்கூடிய செலவு இவை இதை சுலபமாக பணம் சார்ந்த குறியீடுகளால் அளவீடு செய்ய முடியும் ஒரு சிறிய உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் ஒருவேளை நீங்கள் ஒரு பெட்டி நிறைய வட்டுகள் வாங்க நினைப்பது அல்லது நிறைய கணினி வாங்க நினைப்பது சில மென்பொருள்கள் வாங்க நினைப்பது இவை எல்லாம் நேரடி செலவின் சில உதாரணங்கள் ஏன் ஏனென்றால் வட்டுகள் நிறைந்த பெட்டியை வாங்கும்பொழுது 35 டாலர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கும் அல்லது இங்கே உங்களால் சுலபமாக அந்த வட்டுக்களை செலவு செய்த டாலருடன் இணைக்க முடியும் இந்த செலவுக்கு என்ன மதிப்புகளை நீங்கள் பணமாக்க முடியும் என்பதால் இவை நேரடி செலவு மற்றும் வளர்ச்சி செலவு ஆய்வக முதலியன நிறுவுதல் அமைவு செலவு மற்றும் இயக்க செலவு போன்ற நேரடி செலவுகளின் பிற எடுத்துக்காட்டுகள் என அழைக்கப்படுகின்றன முடிந்துவிட்டது இவை நேரடி செலவினத்திற்கான சில எடுத்துக்காட்டுகள் ஏனெனில் அவை எளிதில் அளவிடப்படலாம் அவை நேரடியாக அளவிடப்படலாம் நேரடி நன்மைகள் பற்றி என்ன இந்த நன்மை உருவாக்கக்கூடிய திட்டத்திற்காக மட்டும் சிறப்பாக கொடுக்கப்பட்டது அதனால்தான் இவை நேரடி நன்மைகளாக சொல்லப்படுகிறது அதனால்தான் இவை நேரடி நன்மைகள் என்று அழைக்கப்படுகின்றன ஒரு சிறிய உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் முன்பு நீங்கள் உங்கள் கணினி கைமுறையாக இயங்குகிறது என்று வைத்துக்கொள்வோம் இப்போது நீங்கள் ஒரு புதிய ஆன்லைன் முறையை உருவாக்கியுள்ளீர்கள் மற்றும் அது 25 சதவீத பரிவர்த்தனையை ஒரு நாளில் செய்கிறது நீங்கள் கைமுறையாக செய்தபொழுது எவ்வளவு பரிவர்த்தனையை முடித்தீர்கள் ஆன்லைன் மாற்றியதால் மட்டுமே 25 சதவீத கூடுதல் பரிவர்த்தனையை ஒரு நாளில் முடிக்க முடிகிறது இங்கே நன்மைகள் நேரடியாக பெறப்படுகிறது மற்றும் இவை குறிப்பாக ஏன் வழங்கப்படுகிறது ஏனென்றால் புதிய ஆன்லைன் சிஸ்டம் செயல்படுத்துவதற்காக இவையெல்லாம் நேரடி லாபத்தின் உதாரணங்கள் இப்பொழுது நேரடி மறைமுக செலவு பற்றி பார்க்கலாம் இவை தான் செலவு அல்லது கொடுக்கப்பட்ட அமைப்பின் செயல்பாடு முடிவுகளில் நேரடியாக உருவாகாத செலவு அல்லது செயலினால் உருவானது இந்த வகையான செலவுகள் நேரடியாக கொடுக்கப்பட்ட அமைப்புடன் இணைக்கப்பட்டு இருக்காது அல்லது கொடுக்கப்பட்ட செயலுடன் பெரும்பாலும் அவை ஓவர்ஹெட் அல்லது ஓவர்ஹெட் காஸ்ட் என்று குறிப்பிடப்படுகிறது உதாரணமாக காப்பீடு பராமரிப்பு போன்றவை ஒரு குறிப்பிட்ட அமைப்பு அல்லது ஒரு குறிப்பிட்ட செயல்பாட்டிற்கு குறிப்பிட்டவை அல்ல இவை ஒட்டுமொத்தமாக ஒட்டுமொத்த அமைப்பை இயக்குவதற்கு தேவைப்படுகின்றன இதேபோல் கணினி மையத்தை வெப்பம் மற்றும் நெருப்பு விளக்குகளிலிருந்து பாதுகாத்தல் குளிர்சாதன வசதி போன்றவற்றை வழங்குதல் இவை குறிப்பிட்டவை அல்ல இவை கொடுக்கப்பட்ட அமைப்புடன் நேரடியாக தொடர்புபடுத்தப்படவில்லை அல்லது கொடுக்கப்பட்ட திட்டம் அல்லது கொடுக்கப்பட்ட செயல்பாட்டுடன் ஒட்டுமொத்தமாக இயங்குவதற்கு இது தேவைப்படுகிறது அமைப்பின் இவை மறைமுக செலவின் எடுத்துக்காட்டுகள் ஆனால் இவை ஒவ்வொன்றின் விகிதத்தையும் ஒரு குறிப்பிட்ட செயல்பாட்டிற்குக் காரணமானவை என்பதை தீர்மானிப்பது மிகவும் கடினம் அதன் விகிதத்தை தீர்மானிப்பதும் மிகவும் கடினம் இப்பொழுது மறைமுக லாபம் பற்றி என்ன இந்த லாபம் மற்றொரு செயல்பாடு அல்லது அமைப்பின் துணை விளைபொருளாக உணரப்படும் ஒரு சிறிய உதாரணத்தை பார்ப்போம் ஒரு இரும்பு உற்பத்தி செய்யும் ஆலையின் முக்கியமான குறிக்கோள் இரும்பு உற்பத்தி செய்வது ஆனால் இந்த இரும்பு உற்பத்தி செய்யும் பொழுது சில நேரங்களில் உரங்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது உரங்களை விற்பதால் ஏற்படும் நன்மைகளை மறைமுக நன்மைகளாக கூறலாம் உரங்களை விற்பதால் ஏற்படும் நன்மைகளை மறைமுக நன்மைகளாக கூறலாம் அதேபோல் கடை வைத்திருப்பவர்கள் எண்ணெய் விற்கிறார்கள் வெவ்வேறு எண்ணெய்களை விற்கிறார்கள் தகரப் பெட்டியில் இருக்கும் எண்ணையை விற்றபிறகு அந்த பெட்டியையும் சந்தையில் விற்று விடுகிறார்கள் தகர பெட்டிகளை போலவே வெற்று எண்ணை கொள்கலன்களை விற்பதன் மூலம் அவர்கள் பெரும் நன்மை அல்லது இது என்ன காகித கார்ட்டூன்கள் போன்றவை மறைமுக லாபமாக கருதப்படலாம் இப்பொழுது கடைசி வகையான நிரந்தர செலவு மற்றும் மாறும் செலவை பார்க்கலாம் சில செலவுகள் மாறாதவை எப்படி நன்றாக அமைப்பை உபயோகப்படுத்தினாலும் சில செலவுகள் அந்த அமைப்பை நீங்கள் எப்பொழுதும் உபயோகப்படுத்தினாலும் அல்லது குறைவாக உபயோகப்படுத்தினாலும் அல்லது உபயோகப்படுத்தாமல் விட்டுவிட்டாலும் சில செலவுகள் நிலையானவை அவை நிரந்தரமான செலவு என்று அழைக்கப்படுகிறது அந்த மாதிரியான செலவுகள் ஒருமுறைதான் ஏற்படும் அவை மீண்டும் மீண்டும் வராது உதாரணமாக வன்பொருள் விலக்கபெற்ற ஊழியர்களின் சம்பளத்தில் இந்த நேர்கோட்டு தேய்மானத்தை நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் ஒரு முறை விலக்கு பெற்ற ஊதியம் அல்லது சம்பளம் மற்றும் காப்பீடு இவையெல்லாம் ஒருமுறை ஏற்படும் செலவு இதைத்தான் நிரந்தரமான செலவு என்று கூறுகிறோம் இதேபோல் மாறும் செலவு இந்த செலவுகளும் எப்பொழுதும் ஏற்படும் இவை நிரந்தர செலவுக்கு எதிரானது ஏனென்றால் அவை ஒரே ஒருமுறை ஏற்படும் ஆனால் மாறும் செலவு எப்பொழுதும் ஒரு வாரம் மாதம் அல்லது வருடம் முழுவதும் ஏற்படும் அவை வழக்கமாக பணி அளவிற்கு விகிதாசாரம் ஆக இருக்கும் அந்த அமைப்பின் செயல் தொடரும் வரை இதுவும் தொடரும் பொதுவாக அவை வேலையின் அளவிற்கு விகிதாசாரம் ஆக இருக்கும் மற்றும் அந்த அமைப்பின் செயல் தொடரும் வரை இதுவும் தொடரும் சில உதாரணங்களை பார்க்கலாம் கணினி படிவங்களின் விலை கணினி அச்சுப்பொறி செயலாக்கத்தின் அளவிற்கு விகிதாசாரத்தில் இருக்கும் ஒரு பெரிய வேலையை செய்யும் பொழுது அங்கே பெரிய அளவிலான செயல்களும் மேற்கொள்ளப்பட வேண்டும் நீங்கள் நிறைய கணினி பிரிண்ட் அவுட் எடுக்க வேண்டும் என்றால் நிறைய கணினி படிவங்கள் தேவைப்படும் அதேபோல் ஒரு நீளமான படிவத்தை உருவாக்க நிறைய செயல்கள் மேற்கொள்ளவேண்டும் அப்பொழுது படிவமும் பெரியதாக இருக்கும் குறைவான செயல்களை செய்யும் பொழுது அங்கு குறைவான நீளமுடைய படிவம் உருவாகும் இந்த பயன்பாடுகளுடன் தொடர்புடைய செலவு அது உருவாக்க நிகழ்த்தப்பட்ட வேலையின் அளவை பொருத்து மாறும் இந்த பயன்பாடுகளுடன் தொடர்புடைய செலவு இங்கே வெளிப்படையாக அது செய்யப்படும் வேலையின் அளவைப் பொறுத்து மாறுபடும் இதேபோல் நிலையான மற்றும் மாறும் நன்மை பற்றி சொல்வோம் இந்த நன்மைகள் நிலையானது மற்றும் மாறாதது நிலையான நன்மை பொதுவாக மாறுவதில்லை அதேபோல் நிலையான நன்மையும் மாறிலி அது மாறாது இலாபத்திற்கு ஆன உதாரணங்களாக நாம் நிலையான நன்மை பற்றி பார்க்கலாம் புதிய கணினி பயன்பாட்டினால் பணியாளர்களின் எண்ணிக்கை 20 குறைகிறது நீங்கள் உங்களுடைய அமைப்பை ஆட்டோமேட்டிக் அமைப்பாக மாற்றுகிறீர்கள் முதலில் கைமுறையாக இருந்ததை புதிய கணினி அமைப்பாக செயல்படுத்துகிறார்கள் இதன் மூலம் முன்பு வேலை செய்துகொண்டிருந்த நபர்களின் எண்ணிக்கை 20 குறைகிறது இது கண்டிப்பாக நிலையான லாபம் அதேபோல் பணியாளர்களின் சேமிப்பின் லாபம் ஒவ்வொரு மாதமும் நிகழக்கூடும் ஆனால் பணியாளர்களின் சேமிப்பில் லாபம் எவ்வளவு நபர்களால் சேமிக்கப்பட்டுள்ளது ஒரு பணியாளரின் சேமிப்பில் லாபம் ஒவ்வொரு மாதமும் நிகழும் மறுபுறம் மாறுபட்ட நன்மைகள் பற்றி பார்ப்போம் மாறுபட்ட நன்மைகள் வழக்கமாக ஏற்படுபவை அவை மாறும் உதாரணமாக அங்கே கைமுறையாக செய்யும் அமைப்போடு ஒப்பிடும் பொழுது பாதுகாப்பான வைப்பு கண்காணிப்பு அமைப்பு வாடிக்கையாளர் அறிவிப்பை உருவாக்கும் பொழுது 20 நிமிடத்தை சேமிக்கிறது எப்பொழுது இது கைமுறையாக அதே வாடிக்கையாளர் படிவத்தை அறிவிப்பை உருவாக்கும் பொழுது 20 நிமிடம் கூடுதலாக எடுத்துக்கொண்டது அதை தானியங்குபடுத்திய பிறகு அதாவது கணினிமயம் ஆகிய பிறகு வாடிக்கையாளரை அறிவிப்பை உருவாக்கும் பொழுது 20 நிமிடத்தை சேமிக்கிறது இப்பொழுது நாம் இதுவரை பார்த்ததை சுருக்கமாக பார்ப்போம் இன்று இந்த வகுப்பில் சிபி பகுப்பாய்வை மேற்கொள்வதற்கான வெவ்வேறு படிகள் என்ன என்பதை பார்த்தோம் நாம் கற்று இருக்கிறோம் வெவ்வேறு வகையான செலவு மற்றும் நன்மையை தகுந்த உதாரணங்களோடு அவை நேரடியான மற்றும் மறைமுகமான செலவு நேரடியான மற்றும் மறைமுகமான நன்மை நிலையான மற்றும் மாறும் செலவு நிலையான மற்றும் மாறும் நன்மை அதேபோல் உறுதியான மற்றும் உறுதியற்ற செலவு உறுதியான நன்மை மற்றும் உறுதியற்ற நன்மை இந்த செலவு மற்றும் நன்மைகளை சி பி பகுப்பாய்வில் சரியாகக் கருத்தில் கொள்ள வேண்டும் அதனால்தான் இந்த வகைப்பாடு தேவைப்படுகிறது சி பி பகுப்பாய்வின் போது ஒவ்வொரு சாத்தியமான நன்மைகளையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் ஏனென்றால் நிர்வாகத்தை நீங்கள் அடிக்கடி பார்த்திருக்கிறீர்கள் ஏனெனில் அவை உறுதியற்ற நன்மைகளை கணக்கில் எடுத்துக் கொள்ளவில்லை ஏனென்றால் அவற்றை கண்டறிவதும் அளவீடு செய்வதும் மிகவும் கடினம் அதனால்தான் அவர்கள் இதைப் புறக்கணிக்கிறார்கள் இதன் விளைவாக சி பி பகுப்பாய்வின் விளைவாக சரியானவை கிடைக்காது நிதி மதிப்பீடு முறையாக இருக்காது சி பி பகுப்பாய்வை மேற்கொள்ளும்போது அல்லது நிதி மதிப்பீட்டை மேற்கொள்ளும்போது இந்த செலவு மற்றும் நன்மைகளை சரியாக கருத்தில் கொள்ள வேண்டும் கடைசி வகுப்பு மற்றும் இந்த வகுப்பு இந்த புத்தகங்களிலிருந்து முக்கியமாக ஹியூஸ் கோட்டரெல் மற்றும் மால் எழுதிய வரிசை எண் 1 ஐ எடுத்துள்ளோம் அந்த புத்தகம் இங்கே ஆரம்ப புத்தகத்தை எடுக்கும் தவிர வேறுபட்ட செலவு மற்றும் நன்மைகள் மற்றும் செலவு குறித்த சாத்திய ஆய்வு மற்றும் காஸ்ட் பெனிஃபிட் அனலைசிஸ் ஈ அவாத் எழுதிய கணினி பகுப்பாய்வு மற்றும் வடிவமைப்பு புத்தகத்தில் நன்கு விளக்கப்பட்டுள்ளது பின்னர் சாத்தியக்கூறு ஆய்வின் சில அடிப்படைக் கருத்துகள் மற்றும் இந்த காஸ்ட் பெனிஃபிட் அனலைசிஸ் மற்றும் இந்த மென்பொருள் திட்ட மேலாண்மை மென்பொருள் பொறியியல் ராஜீப் மால்ஸ் புத்தகத்தின் இந்த அடிப்படைகளில் சில அடிப்படைக் கருத்துக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன இந்த புத்தகங்களில் இந்த குறிப்புகளை நீங்கள் கவனிக்கலாம் அவ்வப்போது நான் வெவ்வேறு பொருட்கள் வெவ்வேறு புத்தகங்கள் அல்லது வெவ்வேறு ஆதாரத்தை பயன்படுத்துவேன் அவை எல்லாவற்றையும் சரியான நேரத்தில் கையால்வேன் இது வேறுபட்ட வகுப்புகள் மற்றும் நன்மைகளின் வகைகளைப் பற்றியது அடுத்த வகுப்பில் காஸ்ட் பெனிஃபிட் அனலைசிஸ்ன் மற்ற படிகளைப் பார்ப்போம் செலவை அடையாளம் காணும் படிகள் மூன்று இரண்டு படிகளை இன்று பார்த்தோம் படி 1 மற்றும் படி 2 உங்கள் வகைப்பாடு அல்லது செலவை வகைப்படுத்துதல் காஸ்ட் பெனிஃபிட் அனலைசிஸ்ப பற்றி நாம் கண்ட இந்த இரண்டு படிகள் அடுத்த கட்டம் நாம் பயன்படுத்த வேண்டிய வெவ்வேறு செலவு மற்றும் நன்மைகளை அடையாளம் கண்டு வகைப்படுத்திய பிறகு சரியான செலவு நன்மை மதிப்பீட்டு நுட்பத்தைத் தேர்ந்தெடுக்க வேண்டும் போன்ற பல செலவு நன்மை மதிப்பீட்டு நுட்பங்கள் உள்ளன நிகர லாபம் தற்போதைய மதிப்பு நிகர தற்போதைய மதிப்பு திருப்பிச் செலுத்தும் காலம் உள் வருவாய் விகிதம் அந்த முறைகள் உள்ளன அடுத்த வகுப்பில் விவாதிக்கும் விஷயங்களை அடிப்படையாகக் கொண்டு இந்த முறைகளை எவ்வாறு தேர்ந்தெடுப்பது பற்றி பார்ப்போம் மிகவும் நன்றி அடுத்த வகுப்பில் செலவு நன்மை மதிப்பீட்டு நுட்பத்தைத் தேர்ந்தெடுப்போம்